பிரிவுகள் மற்றும் பிரிவு காட்சிகள் அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் வரைதல் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வருக நாங்கள் தொகுதி எண் 5 விரிவுரை 45 இல் இருக்கிறோம் இந்த தொகுதியில் நாங்கள் முக்கியமாக பிரிவுகள் மற்றும் பிரிவு பார்வைகளில் கவனம் செலுத்துவோம் இந்த பிரிவுகள் மற்றும் பிரிவுக் காட்சிகள் எப்போது நமக்குத் தேவைப்படும் பிரிவுகளின் முக்கியத்துவம் என்ன எங்கள் தொகுதி எண் 5 இல் நாம் கற்றுக்கொள்ளப் போகும் விஷயங்கள் இவைதான் எங்கள் பிரிவு பார்வைகள் தலைப்பைத் தொடங்குவோம் முக்கியமாக ப்ரிஸ்கள் சிலிண்டர்கள் பிரமிடுகள் கூம்புகள் அல்லது வெவ்வேறு பகுதிகள் கூடியிருந்த ஒன்றாக இணைந்த சட்டசபை வரைபடங்களைக் குறிக்கும் இந்த சிக்கலான விவரங்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு பிரிவுகள் தேவை ஒரு பிரிவு பார்வையை உருவாக்குவதற்கான முக்கிய காரணம் மறைக்கப்பட்ட வரிகளை நீக்குவதே ஆகும் இதனால் ஒரு வரைபடத்தை எளிதாக புரிந்து கொள்ளவோ அல்லது காட்சிப்படுத்தவோ முடியும் உதாரணமாக நான் பிரதிநிதித்துவப்படுத்த விரும்பினால் வரைபடத்தில் ஒரு சிலிண்டரை வரைந்தால் காட்சிகள் அதன் முன் பார்வை மற்றும் அதன் மேல் பார்வையாக இருக்கும் நாங்கள் அதை அந்த வழியில் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் இது ஒரு திடமான பொருளா அல்லது வெற்றுத்தனமானதா என்பதை எப்படி அறிந்து கொள்வது அதைக் குறிக்க எங்களுக்கு இந்த வகையான பிரிவுக் காட்சிகள் தேவை உதாரணமாக இது ஒரு தாள் உலோகமாக இருந்தால் நாம் அதைக் குறிக்கும் போது மிகச் சிறிய தடிமன் முன் பார்வையில் இது ஒரு திடமான பொருளா அல்லது அது வெற்றுத்தனமானதா என்பது எங்களுக்குத் தெரியாது ஒரு வெட்டுப் பிரிவை நாம் செய்யாவிட்டால் இந்த முதல் பகுதியை அகற்றி தாள் உலோகத்தை ஒரு தடிமனான கோட்டால் குறிக்க முடியும் அந்த சிவப்பு பகுதி மற்றும் வெள்ளை பகுதிக்குள் பொருள் இருக்கக்கூடும் என்பதை இது குறிக்கிறது பொருள் எதுவும் இல்லை அந்த நோக்கத்திற்காக எங்களுக்கு இந்த பிரிவுகள் தேவை மேலும் விவரங்களை வகுப்பின் போது கற்றுக்கொள்வோம் வழக்கமாக இந்த பிரிவுகளின் பிரதிநிதித்துவம் தெளிவை மேம்படுத்தவும் பகுதிகளின் உள்துறை அம்சங்களை வெளிப்படுத்தவும் உதவுகிறது மிகவும் சிக்கலான கூட்டங்களின் இந்த உள்துறை அம்சங்கள் எப்போதும் இந்த பிரிவு விமானங்களில் விரும்பப்படுகின்றன எடுத்துக்காட்டாக எங்களிடம் ஒரு மானிட்டர் உள்ளது முன் பார்வையில் ஒரு செவ்வக பகுதி போன்ற ஒன்றைக் காண்போம் ஆனால் அது என்னவென்பது நமக்குத் தெரியாது எனவே அந்த நோக்கத்திற்காக வழக்கமாக தாள்களை வரைவதில் யார் இந்த கணினி மானிட்டர்களை உற்பத்தி செய்கிறார்களோ அல்லது அந்த மானிட்டர்களின் தனிப்பட்ட கூறுகளைப் பற்றி அறிய முயற்சிக்கிறார்களோ சிறந்த அம்சம் என்னவென்றால் அவை ஒரு பிரிவு பார்வை போன்றவற்றைக் குறிக்கும் இந்த கணினி மானிட்டர் வழியாக செல்லும் ஒரு துண்டுகளை உருவாக்குகின்றன எனவே மேல் பகுதி அகற்றப்பட்டு கீழ் பகுதியை காட்சிப்படுத்த முடியும் இதனால் எந்த வகையான மின்னணு கூறுகள் உள்ளன என்பதை நாம் புரிந்துகொள்வோம் அந்த வகையான வரைபடங்கள் பொதுவாக இந்த உற்பத்தி வரிசையில் பரவுகின்றன எனவே ஒருவர் சட்டசபை செய்ய வேண்டிய வழி இது அந்த பார்வையில் பிரிவுக் காட்சிகள் மிகவும் உதவியாக இருக்கும் அல்லது ஒருவேளை நம்மிடம் எழுதும் பேனா இருக்கிறது எனவே முன் பார்வையில் இருந்து மேல் பார்வை நாம் கூம்பு பகுதியுடன் உருளை பகுதிகள் போன்றவற்றைக் காண்கிறோம் ஆனால் உள்ளே இருந்தாலும் ஒரு மெல்லிய மறு நிரப்பல் இருக்கிறதா அடர்த்தியான மறு நிரப்புதல் உள்ளது வரைதல் தாளில் அதைப் பற்றி எப்படி அறிந்து கொள்வது நீங்கள் மற்ற சட்டசபை திட்டங்களுடன் தொடர்பு கொள்ளும்போது வழக்கமாக இந்த வரைபடத் தாள்களைப் போல இது குறிப்பிடப்படுகிறது இந்த பிரிவு பிரதிநிதித்துவத்தை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்றால் அத்தகைய நிரப்புதல் ஒருவர் அதைப் பயன்படுத்தலாம் அந்தக் கண்ணோட்டத்திற்கு இந்தக் காட்சிகளும் நமக்குத் தேவை எனவே பாரம்பரிய பிரிவு காட்சிகள் உள்துறை அம்சங்களை வெளிப்படுத்த பொருளின் வழியாக செல்லும் ஒரு கற்பனை வெட்டு விமானத்தின் பயன்பாட்டை அடிப்படையாகக் கொண்டவை நாம் அதை வெட்டுவது அல்ல ஆனால் இது ஒரு கற்பனை செயல்முறை போன்றது ஒருவருக்கு அந்த வகையான பிரிவு விஷயங்கள் இருக்க முடியும் என்றால் உள்ளே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் இந்த கற்பனை வெட்டு விமானம் வடிவமைப்பாளரால் கட்டுப்படுத்தப்படுகிறது மற்றும் பொருளின் வழியாக முழுமையாக செல்ல முடியும் அது நடக்கிறது என்றால் நாங்கள் முழு பிரிவு பார்வையை அழைக்கிறோம் உதாரணமாக எங்களிடம் தண்ணீர் பாட்டில் உள்ளது இந்த விமானம் போன்ற ஏதாவது ஒன்றை நாம் பெறப்போகிறீர்கள் என்றால் அதை நறுக்கவும் எனவே பின்புற பகுதி B முன் பக்க பகுதி F என்று அழைப்போம் இந்த முன் பக்க பகுதியை அகற்றவும் நீங்கள் பின்புற பகுதியைப் பார்க்கிறீர்கள் என்றால் அது போல் தெரிகிறது ஒருவேளை இது ஒரு பிளாஸ்டிக்கால் மிக மெல்லிய பொருளால் செய்யப்பட்டிருந்தால் இந்த பிளாஸ்டிக் பொருள் எங்களிடம் உள்ளது மீதமுள்ள இடம் காலியாக உள்ளது எனவே இந்த வகையான விஷயங்களைக் குறிக்க நாங்கள் சில வகையான நெறிமுறைகளைப் பயன்படுத்துகிறோம் நாம் அந்த வரிகளை இருட்டடிக்க வேண்டுமா அல்லது ஒருவித சாய்ந்த கோடுகள் குஞ்சு பொரிப்பது போன்றவற்றைக் காட்ட வேண்டுமா இந்த வகையான பிரதிநிதித்துவம் இந்த பிரிவுகளுக்கும் பிரிவு பார்வைகள் அத்தியாயத்திற்கும் நாம் கற்றுக்கொள்வோம் முழுமையான முழு பகுதியையும் அகற்றுவதற்கு பதிலாக ஒருவர் அரை பகுதியையும் செய்யலாம் இது பொருளின் பாதியிலேயே செல்வதைப் போன்றது சில நேரங்களில் பிரிவுகள் இயல்பானதாகவோ அல்லது இந்த கிடைமட்ட விஷயங்களிலோ செல்ல முடியாது ஆனால் சில வளைந்த வகையான பார்வைகளும் அதை உருவாக்க முடியும் மிகவும் சிக்கலான ஆ பொருள்கள் இருந்தால் அவை வளைந்த வகையான பிரிவுக் காட்சிகளைக் காட்டாவிட்டால் அந்த பொருளின் உள்ளே என்ன இருக்கிறது என்பதைப் புரிந்துகொள்ளும் நிலையில் நாங்கள் இருக்க மாட்டோம் சில நேரங்களில் அது முற்றிலும் பகுதி வழியாக செல்கிறது ஆனால் உடைந்த வெட்டு பிரிவுக் காட்சிகள் என்று பெயரிடப்பட்ட ஒன்று மேலும் விவரங்களை பின்னர் பார்ப்போம் வெட்டு விமானம் என்பது பொருள் வழியாக வெட்டப்பட்ட விமானம் எங்கு செல்கிறது என்பதைக் காட்டுகிறது இது வெட்டு விமானத்தின் விளிம்புக் காட்சியைக் குறிக்கிறது மற்றும் பிரிவு பார்வைக்கு அருகிலுள்ள பார்வையில் வரையப்படுகிறது எனவே இரண்டு கருத்துக்கள் முக்கியம் ஒன்று வெட்டப்பட்ட விமானம் மற்றொன்று வெட்டப்பட்ட விமானக் கோடு உதாரணமாக எங்களுக்கு ஒரு தொகுதி உள்ளது வெட்டப்பட்ட விமானம் என்பது இந்த புள்ளிகளைக் கடந்து செல்லும் நாம் ஒரு மேல் பார்வையில் இருந்து பார்க்கும்போது நாம் கொடுக்கும் சில அம்பு பிரதிநிதித்துவத்துடன் இந்த பொருள் வழியாக செல்லும் ஒரு விமானம் இருப்பது போல் தெரிகிறது இதை நாம் வரி என்று அழைக்கிறோம் விமானக் கோட்டை வெட்டுங்கள் இது ஒரு வெட்டு விமானம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இங்கே நமக்கு ஒரு பொருள் இருக்கிறது இவை துளைக்கக்கூடியவை இதன் மூலம் இது ஒரு புனிதமான பகுதியாகும் மேலும் அந்த பக்கத்தில் எங்களுக்கு ஒரு சிறிய துணி உள்ளது நாம் ஒரு வெட்டு பகுதியை செய்தால் ஒருவேளை இங்கே நாம் செய்ய முயற்சிப்பது என்னவென்றால் அந்த பகுதி வரை அதை அகற்றவும் அதேபோல் அந்த பகுதி வரை அதை அகற்றவும் எனவே இந்த பகுதியை நாம் அகற்ற முடிந்தால் மீதமுள்ள பகுதி அப்படித்தான் தெரிகிறது இதைச் செய்வதன் மூலம் நன்மை என்னவென்றால் இந்த ஆணி எந்த நீளத்திற்கு செல்ல முடியும் என்பதை நாம் காணலாம் இங்கே அது எல்லா வழிகளிலும் செல்கிறது இரண்டாவது விஷயம் எங்களுக்கு ஒரு படி இருக்கிறது படி காணலாம் மூன்றாவது ஒன்று இங்கே உள்ளே டேப்பர் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் பார்க்க முடியும் மேலும் அந்த பொருளின் தடிமன் காணலாம் மேலும் இதே தடிமன் நாம் அதை இருபுறமும் பார்ப்போமா இல்லையா இந்த வகையான சிக்கலான விவரங்களை இந்த பிரிவுக் காட்சிகள் மூலம் நாம் எளிதாகக் காணலாம் எனவே இந்த சிக்கலான முப்பரிமாண வடிவங்களைக் குறிப்பதற்கு பதிலாக வரைபடத்தில் வழக்கமாக நாம் 2 டி ஓவியங்களுடன் செல்கிறோம் குறிப்பாக கணிப்புகள் ஆர்த்தோகிராஃபிக் கணிப்புகள் இது இந்த பொருளைப் பற்றியது என்றால் இந்த திசையில் ஒரு முன் பார்வை இருப்பது இந்த முடிவை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவோம் இந்த முடிவு இதனுடன் பொருந்துகிறது ஒரு போல்ட் செருகும் நிலை போன்ற ஏதாவது ஒன்று எங்களிடம் உள்ளது அதை இங்கே பிரதிநிதித்துவப்படுத்தலாம் இதேபோல் இதை நாம் அங்கு பிரதிநிதித்துவப்படுத்தலாம் அதற்குள் இந்த வெற்று கோடுகள் உள்ளன இது ஒரு குறுகலான ஒன்றாகும் இது நமக்கு ஒரு குறுகலான காரணம் அது வெற்று எனவே மீண்டும் நாம் அந்த புனிதமான எல்லா வழிகளிலும் இந்த புனிதமான பகுதியை வைத்திருக்கிறோம் இந்த பீட வகை அடைப்புக்குறியின் முன் காட்சியை நாங்கள் குறிக்கும் வழி இது ஒரு வெட்டுப் பிரிவு இருந்தால் பொருள் மற்றும் 2 டி நிலை பிரதிநிதித்துவத்தைக் காணலாம் அந்த பகுதியை மட்டுமே நாம் காட்ட முடியும் இந்த புனிதமான பகுதியை ஒருவர் கவனிக்க முடியும் எந்த நிலை வரை இந்த வெட்டு பிரிவு உண்மையில் கடந்து செல்லும் விமானம் இதுதான் மற்றும் பொருள் உள்ளது எனவே வழக்கமாக 45 டிகிரி சாய்ந்த கோடுகளைக் காண்பிக்கிறோம் அங்கு பொருள் உள்ளது அதையே ஹட்சிங் ஹட்ச் என்று அழைக்கிறோம் ஒரு முழுமையான பிரிவு அதைக் காட்டலாம் ஆனால் அது சமச்சீர் ஆ பொருளின் காரணமாக இருப்பதால் ஒருவர் அதை மறுபக்கத்தில் உணரக்கூடிய நிலையில் இருப்பார் எனவே இது புள்ளிவிவரங்களைக் குறிக்கும் ஒரு குறைந்தபட்ச வழிமுறையாகும் ஒரு முழு பகுதியும் ஒரே பொருளைக் காண்பிக்க முடியும் அந்த வழக்கத்திற்கு பதிலாக நிலையான மாநாடு இவை சமச்சீர் வகையான பொருள்களாக இருந்தால் பகுதியின் கால் பகுதியினர் அதை அகற்ற முடியும் மீதமுள்ள பகுதியை ஒருவர் குஞ்சு பொரித்த கோடுகள் மூலம் காட்ட முடியும் இது அந்த பொருளின் ஒரு பார்வை முன் பார்வை உதாரணமாக எங்களிடம் இந்த வகையான பெட்டி இருந்தால் தடு வெட்டப்பட்ட விமானம் இருந்தால் நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம் அம்புகள் அந்த திசையில் சுட்டிக்காட்டுகின்றன என்பதைக் கவனியுங்கள் மற்றும் ஒரு சிறிய கோடு கோடுகள் உள்ளன எனவே இரண்டு சிறிய கோடுகளைத் தொடர்ந்து மிக நீண்ட கோடு எல்லா வழிகளிலும் செல்கிறது இவை பொருளை மட்டும் நிறுத்துவது மட்டுமல்ல மேல் பக்கத்திலும் கீழ் பக்கத்திலும் நீட்டிக்கப்படுகின்றன சில அம்பு பிரதிநிதித்துவம் உள்ளது நாம் அவ்வாறு செய்தால் வழக்கமான பிரதிநிதித்துவம் அம்புகளின் திசையில் இருக்கும் மீதமுள்ள பகுதியை அகற்றுவதில் இருந்து பொருளை ஒதுக்கி வைக்கிறோம் எனவே அம்பு திசை இந்த வழியில் உள்ளது அதாவது இந்த பகுதியை நாம் வைத்திருப்போம் இந்த பகுதியை அகற்றுவோம் நாம் அதை அகற்றும்போது அந்த திசையில் ஒரு துண்டு செய்தபின் இதேபோல் உங்களிடம் ஒரு பிரிவு இருக்கும்போது வெட்டப்பட்ட விமானத்தின் மூலம் நீங்கள் அதை அகற்றினால் இங்கே எந்த பொருளும் இல்லை அது வெற்று வெற்று வெற்றிடமாகும் இதுதான் எங்களுக்கு ஒரு வெற்று விஷயம் ஆனால் இது எங்களிடம் பொருள் உள்ள பகுதியாகும் இதன் மூலம் நாம் எதைக் குறிக்கிறோம் இதேபோல் பொருள் அங்கு உள்ளது இதன் விளைவாக வரும் பகுதியை நாம் பெறுகிறோம் வழக்கமாக வெட்டு விமானங்கள் பொருளின் விளிம்பைக் கடந்த ஒரு தடிமனான கோடு மூலம் குறிக்கப்படுகின்றன இது அந்த பொருளின் விளிம்பு ஆனால் அது 6 மி எனவே குறைந்தபட்சம் 6 மிமீ நீளம் ஒருவர் காட்ட வேண்டும் நீங்கள் ஒரு பகுதியைக் காண்பிக்கும் போது உதாரணமாக பொருள் இது என்றால் நீங்கள் வெட்ட விரும்புகிறீர்கள் அதை அப்படியே காட்ட வேண்டாம் நீங்கள் செய்வது என்னவென்றால் இந்த கோடுகளால் குறிக்கப்படுகிறது இதை நாங்கள் வைக்க விரும்புகிறோம் அம்பு திசை அந்த திசையில் இருக்க வேண்டும் இதுதான் நாம் அகற்ற விரும்புகிறோம் ஒவ்வொரு முனையிலும் உள்ள பகுதிகள் 90 டிகிரியில் வரையப்பட்டு அம்புகளால் நிறுத்தப்படுகின்றன எனவே இது எப்போதும் 90 டிகிரி கொண்டிருக்கும் மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் இங்கே நாம் ஒரு தொகுதி வைத்திருக்கிறோம் அதன் உள்ளே ஒரு துளை உள்ளது ஒருவேளை இந்த பக்கத்தில் எந்த துளையும் இல்லை இந்த முழு தொகுதியின் ஒரு பகுதியளவு பார்வையை நாங்கள் பரிசீலிக்க விரும்புகிறோம் ஒரு பிரிவு வெட்டு விமானம் ஒரு கற்பனை விமானம் இதுதான் இந்த கோடுகள் மற்றும் அம்பு திசை வழியாக இந்த பாதை அந்த வழியில் உள்ளது அதாவது அந்தக் காட்சியைப் பாதுகாக்கவும் இந்த பகுதியை அகற்றவும் விரும்புகிறோம் எனவே இந்த பகுதி வெளியே வந்து மீதமுள்ள பகுதியை நாம் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் இது ஒரு பகுதியளவு பார்வை என்பதால் இந்த பொருள் பகுதியை நாம் எப்போதும் பொறிக்கப்பட்ட கோடுகளால் குறிக்கிறோம் இதேபோல் இங்கே ஹட்ச் மற்றும் இதேபோல் இது அம்பு திசையை கவனியுங்கள் எனவே பொருளின் முன் பார்வையும் பொருளின் மேல் பார்வையும் பார்த்தால் அதைக் காணலாம் இந்த திசையில் முன் காட்சியைக் காண நாங்கள் விரும்புகிறோம் ஒருவேளை நாம் கீழிருந்து ஒரு வழியைக் காட்சிப்படுத்த விரும்புகிறோம் அல்லது இந்த திசையிலிருந்து ஒரு முன் பார்வையாகப் பார்க்க விரும்புகிறோம் மீதமுள்ள மேல் பார்வை நாம் எதை வேண்டுமானாலும் காட்சிப்படுத்த விரும்புகிறோம் அதை அந்த வழியில் காண்பிக்க வேண்டும் இப்போது நாம் முதல் கோணத் திட்டத்தைப் பயன்படுத்துகிறோம் என்றால் உங்கள் முன் பார்வை மேலே மற்றும் மேல் பார்வை கீழே ஒருவர் மூன்றாம் கோணத் திட்டத்துடன் செல்கிறீர்கள் என்றால் உங்கள் முன் பார்வை மற்றும் மேல் பார்வை எனவே அந்த பார்வை திசைகளின் அடிப்படையில் முன் பார்வை பகுதியில் அந்த பொருள் உறுப்பு இருப்பதைக் காணலாம் இருப்பினும் பார்வையின் காரணமாக இந்த புள்ளி அங்கு வரைபடமாகிறது மேலும் இந்த வரியைக் காணும் நிலையில் இருப்போம் எனவே இந்த முழுமையான பகுதியைக் காணும் நிலையில் இருப்போம் அந்த வழியாக ஒரு சிறிய துளை உள்ளது இந்த நீண்ட கோடு கோடு மூலம் நாம் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் பொருளின் பகுதியளவு பார்வையைப் பெறுவதற்கான வழி இது வழக்கமாக பிரிவு மற்றொரு பார்வையில் குறிப்பிடப்படும் ஒருவேளை இங்கே மேல் பார்வையில் அந்த பகுதியின் நடுத்தர அடுக்குகளில் கடந்து செல்லும் அந்த பொருளின் மீது பகுதியைக் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த பகுதியை அகற்ற விரும்புகிறோம் அதன் பார்வையை வைத்திருங்கள் இயற்கையாகவே அம்புகள் நாங்கள் அந்த வழியில் பிரதிநிதித்துவப்படுத்துவோம் இந்த பொருளுக்கு இந்த திசையில் அம்புகளை நாம் காட்டக்கூடாது இதை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறோம் என்பதை இது குறிக்கிறது ஆனால் அதை அகற்ற விரும்புகிறோம் அதேசமயம் வழக்கு வேறு வழி எனவே அம்புகள் பார்வை வரிசையில் இருக்க வேண்டும் இந்த வெட்டு விமானக் கோடுகளுக்கு அடிப்படையில் இரண்டு வகையான கோடுகள் ஏற்கத்தக்கவை 6 மிமீ ஒவ்வொரு கோடுடன் நீண்ட கோடுள்ள கோடுகளைக் காண்பிப்பதன் மூலமும் இந்த நீண்ட கோடுகளுக்கு இடையிலான இடைவெளி 1 5 மிமீ ஆகவும் இருக்கும் மேலும் அம்புகள் எப்போதும் 90 டிகிரி கோட்டைக் குறிக்கும் மற்ற வழி நீண்ட கோடு மற்றும் இரண்டு கோடுகள் மற்றும் மீண்டும் நீண்ட கோடு ஆகியவற்றைக் காட்டுகிறது எனவே ஒரு நீண்ட கோடு சிறிய இரண்டு கோடுகள் தொடர்ந்து ஒரு நீண்ட கோடு இந்த நீண்ட கோடு மற்றும் குறுகிய கோடு இடையே இடைவெளி 1 5 மி வழக்கமாக இந்த நீண்ட கோடு சுமார் 20 மிமீ முதல் 40 மிமீ நீளம் மற்றும் குறுகிய கோடு பொதுவாக 3 மிமீ நீளத்தைக் கொண்டிருக்கும் இந்த வெட்டு விமானத்திற்கு நாங்கள் எப்போதும் பெரிய எழுத்துக்களைப் பயன்படுத்துகிறோம் இவை வெட்டப்பட்ட விமானத்தின் ஒவ்வொரு முனையிலும் வைக்கப்படுகின்றன எனவே இங்கே நீங்கள் வெட்டப்பட்ட விமானம் சி மற்றும் சி மற்றும் பி மற்றும் பி ஆகியவற்றைக் காண்கிறீர்கள் என்றால் உதாரணமாக ஒரு சிலிண்டருக்கு நாம் ஒரு வெட்டு விமானத்தை உருவாக்க விரும்புகிறோம் இது வெட்டு விமான திசை எனவே நீண்ட கோடு தொடர்ந்து இரண்டு சிறிய கோடுகள் நீண்ட கோடு தொடர்ந்து இரண்டு கோடுகள் மற்றும் பல அந்த பக்க பார்வையை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறோம் பின்னர் இது விமானம் பொதுவாக இது B B A A மற்றும் பலவற்றோடு முடிகிறது இவை உருளை வகையான பொருள்களாக இருந்தால் மையக் கோடுகள் உள்ளன வெட்டு விமானக் கோடு எப்போதும் அச்சு அல்லது மையக் கோடுடன் ஒப்பிடும்போது முன்னுரிமை கொண்டது அந்த பொருளைப் பார்ப்போம் எடுத்துக்காட்டாக இங்கே நாம் ஒரு முன் பார்வை ஒரு மேல் பார்வை ஆ இது மூன்றாவது கோணத் திட்டத்திலும் ஒரு பக்க பார்வையிலும் இருந்தால் அது நம்மிடம் உள்ளது எனவே இங்கே அந்த வட்டத்தின் மையத்தை அல்லது வட்ட இருப்பிடத்தைக் குறிக்க நீண்ட கோடு குறுகிய கோடு நீண்ட கோடு போன்றவை உள்ளன இங்கே நாம் நீண்ட கோடு மற்றும் இரண்டு குறுகிய கோடுகள் நீண்ட கோடு மற்றும் பலவற்றை ஒரு பகுதி பார்வையாகக் காண்பிக்கிறோம் எங்களிடம் இதுபோன்ற விஷயங்கள் இருக்கும்போது அந்த பிரிவு பார்வை பிரதிநிதித்துவத்தை மட்டுமே நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவோம் ஆனால் நாங்கள் காண்பிக்கவில்லை மையத்தை குறிக்க நீண்ட கோடு குறுகிய கோடு நீண்ட கோடு போன்ற எதையும் நாங்கள் காண்பிப்பதில்லை எனவே மையக் கோடுடன் ஒப்பிடும்போது நாம் ஒரு பிரிவு பார்வைக் கோடு இருந்தால் இருக்கிறோம் விமானக் கோட்டை வெட்டுகிறோம் வெட்டப்பட்ட விமானக் கோட்டை மட்டுமே காட்ட வேண்டும் எனவே நாம் அகற்றினால் இந்த பகுதி நாம் பெறப்போவது இந்த பார்வைகள் அம்பு திசை இந்த திசையில் இருப்பதால் இந்த பகுதியை நாங்கள் அகற்றுகிறோம் எனவே நாங்கள் அந்த பகுதியை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறோம் இந்த பகுதியை அகற்றவும் நாம் அதைச் செய்யும்போது பக்க பார்வையில் பொருள் இருக்கும் இடம் இதுதான் என்பதைக் காணலாம் இது ஒரு வெற்று பகுதி என்பதால் இதுவும் ஒரு வெற்று பகுதி எனவே எங்களிடம் எந்த வரிகளும் இல்லை அது ஒரு மிதக்கும் போல் தெரிகிறது இதேபோல் எங்களிடம் கூடுதல் பொருள் மற்றும் துணிச்சலான விஷயங்கள் உள்ளன பின்னர் இயற்கையாகவே இந்த பகுதியை நாம் பெறுவோம் நம்மிடம் ஃபெஸ்டம்ஸ் சிலிண்டர்கள் தட்டையான விஷயங்கள் இருந்தால் அந்த காலாண்டில் நான்கில் ஒரு பங்கில் மட்டுமே எங்களுக்கு எப்போதும் பிரிவு பார்வை பிரதிநிதித்துவம் இருக்கும் எனவே ஒரு முழுமையான பாதியைக் காண்பிப்பதற்குப் பதிலாக முழு பிரிவு விஷயத்தையும் இந்த பகுதியை அகற்ற நாங்கள் பயன்படுத்துகிறோம் அந்த பகுதியை நாம் அகற்றும்போது இந்த பக்க பார்வையில் இருந்து நாம் பார்க்கிறீர்கள் என்றால் இந்த மண்டலத்தில் ஒரு பொருள் உள்ளது அதுதான் அங்கு நாம் காண்கிறோம் இதேபோல் இந்த பொருள் எங்களிடம் உள்ளது இது இந்த நான்கு இடங்களில் உருட்டப்படலாம் மேலும் இது இந்த உருளை பகுதியைக் கொண்டுள்ளது இப்போது மேல் பார்வையில் இருந்து நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் இது ஒரு வட்டத்தைக் கொண்டிருக்கும் மேலும் இந்த சிறிய உருட்டப்பட்ட பகுதிகளால் சூழப்பட்ட உள் வட்டங்களும் உள்ளன நாம் கருத்தில் கொள்ள விரும்பும் பகுதி இது மற்றும் நீண்ட கோடு தொடர்ந்து இரண்டு குறுகிய கோடுகள் மற்றும் பல அந்த பகுதியை தக்கவைத்து இந்த பகுதியை அகற்ற விரும்புகிறோம் இந்த முழு பகுதியையும் அகற்றினால் அந்த பகுதிக்குள் எங்களிடம் பொருள் உள்ளது எனவே அந்த பகுதிக்குள் அந்த பொருள் உள்ளது இது எல்லா வழிகளிலும் மேலே செல்கிறது ஏனெனில் இந்த பகுதியை அகற்றுவது குறித்து ஆலோசித்து வருகிறோம் அந்த வகையில் அதை அகற்ற விரும்புகிறோம் நாம் அந்த பகுதியை அகற்றும்போது இந்த பொருள் உள்ளது இந்த பொருள் உள்ளது மீதமுள்ள பகுதி வழக்கம் போல் அது கொடுக்கும் எதையும் மேல் பார்வை போன்றது இதேபோல் இந்த பிரிவுக் காட்சிகள் ஒரு பார்வையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை முன் காட்சியைப் போல நீங்கள் ஒரு பகுதியை அல்லது மேல் பார்வையை எடுக்க முடியும் இது வளைந்த மற்றும் வகையான பிரிவுகளாகவும் இருக்கலாம் உதாரணமாக இங்கே இதைப் பாருங்கள் இது நம்மிடம் உள்ள பொருள் முதலாவதாக ஒரு பகுதியைக் கொண்டிருங்கள் இந்த பகுதியைத் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பகுதியைக் கொண்டிருங்கள் மீண்டும் ஒரு பகுதியைக் கொண்டிருக்க வேண்டும் மீண்டும் ஒரு பகுதியைக் கொண்டிருக்க வேண்டும் மீண்டும் ஒரு பகுதியைக் கொண்டு இந்த பகுதியை வைத்திருங்கள் அதாவது இந்த முழு விஷயத்தையும் வைத்து இந்த பகுதியை அகற்றவும் நீங்கள் அதைச் செய்தால் அதைப் பார்ப்போம் இதுதான் நாம் அகற்றும் பகுதி இது காலியாக உள்ளது எனவே நாங்கள் இங்கே காலியாக இருக்கிறோம் இதுதான் நாம் அகற்றும் பகுதி எனவே நாம் கோடு போட்டுள்ளோம் இந்த முழு விஷயத்தையும் நாம் முன்னால் பார்க்க முடியாது ஆனால் மீண்டும் இங்கே நாம் கோடு கோட்டுள்ளோம் உங்களுக்கு ஒரு முன்னோக்கு பார்வையை வழங்குவதற்காக இந்த 3 டி பொருள் நாம் ஒரு துண்டு வைத்திருந்தால் இந்த பகுதியை அந்த திசையில் வைத்திருந்தால் இந்த பகுதியை நீக்குகிறது பார்வை அப்படி இருக்க வேண்டும் பொருள் இருக்கும் ஹட்ச் திசைகளைக் கவனியுங்கள் ஏனெனில் பிரிவு இங்கே மட்டுமே கருதப்படுகிறது ஆனால் அந்த வட்டத்தின் உள்ளே இல்லை இது ஒரு வட்டம் முழுமையானது இதேபோல் இங்கே நாம் ஒரு புரட்சியின் திடத்தைக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒரு வெட்டு பகுதியை எடுத்துக்கொண்டால் இங்கே நீங்கள் காணலாம் நீண்ட கோடு தொடர்ந்து இரண்டு சிறிய கோடுகள் மற்றும் பல மற்றொரு பிரதிநிதித்துவம் இங்கே உள்ளது அந்த பகுதியை வைத்து மீதமுள்ள பகுதியை அகற்ற விரும்புகிறோம் நாம் எங்கு அகற்றும் பொருள் இந்த பிரிவு விஷயம் எங்களிடம் மீதமுள்ள பொருள் உள்ளது மீதமுள்ள பகுதி காலியாக உள்ளது வழக்கமாக வெட்டு விமானங்கள் வெவ்வேறு பாணிகளில் குறிப்பிடப்படுகின்றன ஒரு முன் அல்லது செங்குத்து வெட்டும் விமானம் உள்ளது ஒன்று கிடைமட்ட வெட்டு விமானத்தையும் கொண்டிருக்கலாம் பிரிவு விமானங்கள் சுயவிவர வெட்டு ஆகும் மற்றொன்று துணை விமானங்கள் போல நாம் கற்றுக்கொண்ட விமானங்கள் இந்த துணை செங்குத்து விமானத்தில் துணை சாய்ந்த விமானங்களும் நாம் வெட்டுக்களைக் கொண்டிருக்கலாம் எனவே இதுபோன்ற விஷயங்கள் தான் துணைப் பிரிவு விமானங்கள் என்று அழைக்கிறோம் மேலும் ஒருவர் சாய்ந்த பிரிவுக் காட்சிகளைக் கொண்டிருக்கலாம் அடுத்த வகுப்பில் பிரிவுக் காட்சிகளைப் பற்றி மேலும் அறிந்து அவற்றை வரைபடத்தில் குறிப்போம்